நாம் நமது முந்தைய வகுப்பில் கண்டினூட்டி சமன்பாட்டை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் இந்த வகுப்பில் அதே சமன்பாட்டை நிறுவுவதற்கு உள்ள பல்வேறு முறைகள் பற்றி பார்க்கலாம் இந்த சமன்பாட்டை ஒரே முறையில் மட்டுமல்ல பல்வேறு வகைகளில் நிறுவலாம் அவ்வாறு உள்ள ஒரு முறையை தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் மேலும் அடுத்தடுத்த தொகுதிகளிலும் இவ்வாறு வேறு முறைகளில் செய்ய முடிகிறதா என்று பார்க்கலாம் இவ்வாறு பல்வேறு முறைகள் மூலம் இந்த சமன்பாட்டை நிறுவுவதன் காரணமாக இந்த சமன்பாட்டில் அமைந்துள்ள கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்பொழுது நாம் கண்டினூட்டி சமன்பாட்டை நிறுவுவதற்கான மாற்றுமுறை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த முறையில் நம்முடைய நோக்கம் இந்த சமன்பாட்டை ஆய்லெரியன் கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கிறோம் எனவே இதில் ஒரு பாய்மபொருள் ஓட்டம் கடந்து செல்லும் குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அதனை கண்ட்ரோல் வால்யூம் என்று அழைப்போம் இந்த குறிப்பிட்ட கண்ட்ரோல் வால்யூம் என்பதனை சமன்பாட்டை நிறுவும் பொழுது எளிமையாக இருப்பதற்காக ஒரு பைப் செவ்வக வடிவில் அமைந்துள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம் இதனுடைய அளவுகளாக xyz அச்சு திசைகளில் மிகச்சிறியதாக Δx Δy மற்றும் Δz என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இவைகளுக்கான லிமிட் பூஜ்ஜியத்தை நெருங்குகிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கண்ட்ரோல் வால்யூம் அளவானது மிகச் சிறிதாக மாற்றிக் கொள்ளும் வகையில் உள்ளது இதில் என்ன நிகழ்கிறது எனில் இதன் வழியாக பாய்மபொருள் உள்நுழைந்து வெளியே செல்கின்றது இவ்வாறாக இங்கு உள்ள ஆறு முகப்புகளின் வழியாக உள் நுழைந்து வெளி சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அச்சிற்கும் செங்குத்து திசையில் பாய்மபொருளின் மாஸ் ப்லொ ரேட் அமைந்திருக்கும் இப்பொழுது x அச்சு திசையில் பாய்மபொருள் ஓட்டம் இருப்பதாக எடுத்துக் கொண்டால் எந்த முகப்பினை நாம் கவனிக்க வேண்டும் நாம் இங்குள்ள x அச்சுக்கு செங்குத்து திசையில் அமைந்துள்ள இந்த இரு முகப்புகளை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த முகப்புகளில் வழியாக பாய்மபொருள் எவ்வளவு மாஸ் ப்லொ ரேட்டில் கடந்து செல்கிறது என்பதை பார்க்கலாம் அதற்காக x அச்சு திசையில் பாய்மபொருள் குறிப்பிட்ட ஒரு மாஸ் ப்லொ ரேட்டில் இந்த முகப்பு வழியாக உள் நுழைகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இதன் மறுபுற முகப்பில் ஒரு குறிப்பிட்ட மாஸ் ப்லொ ரேட்டில் வெளியேறிக் கொண்டிருக்கிறது இது x Δx என்ற இடத்தில் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டாக இதன் வழியாக 10 kgsec என்ற அளவில் உள்நுழைந்து 8 kgsec என்ற அளவில் வெளியேறிக் கொண்டிருக்கிறது எனவே இதில் மிஞ்சிய 2 kgsec என்ன செய்து கொண்டிருக்கும் அது நமது கண்ட்ரோல் வால்யூமின் நிறையை அதிகப்படுத்து கொண்டு இருக்கும் நீங்கள் பார்ப்பது போல நமது கண்ட்ரோல் வால்யூமிற்கு ஒரு குறிப்பிட்ட கன அளவே உள்ளது ஆனால் அதனது நிறை மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் நமது பாய்மபொருள் ஓட்டம் கம்ரசிபில் ப்லொ என்று அமைந்தால் நிச்சயமாக இதன் நிறை மாறிக்கொண்டே இருக்கும் எனவே எஞ்சிய இந்த 2 kgsec அதன் நிறை மாற்றத்திற்கு காரணமாக அமையும்

ஏன் இங்கு பார்சியல் டெரிவேட்டிவ் எடுக்கப்பட்டுள்ளது எனில் ஒரு நிலையான கோஆர்டிநெட் கொண்டு கண்ட்ரோல் வால்யூம் விவரிக்கப்பட்டுள்ளது என்பதாலும் ஒரே இடத்தில் அதனை வைத்துக்கொண்டு நேர அடிப்படையிலான மாற்றத்தை மட்டுமே பார்க்கிறோம் என்பதாலும் பார்சியல் டெரிவேட்டிவ் நேரத்தைப் பொறுத்து இவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் என்று சொல்லும்பொழுது அவற்றில் x y மற்றும் z அச்சு திசைகளில் வழி ஓடும் பாய்மபொருளின் ஓட்டமும் இணைந்தே இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்

நினைவில் கொள்ளுங்கள் இவை இரண்டு மட்டுமே உள்ளன என்று அர்த்தமல்ல குறைந்தது இந்த இரண்டு முறைகளை கொண்டு நாம் விவாதிக்கும் இந்த சமன்பாட்டின் உட்கருத்தை புரிய வைப்பதற்காகவே இவ்வாறு செய்துள்ளோம் இந்த சமன்பாட்டை கொண்டு கணக்குகளை தீர்ப்பதற்கு முன்பாக இந்த சமன்பாட்டினை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பது சம்பந்தமாக சில முக்கிய கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக இந்த சமன்பாட்டினை இங்கு ஒரு வகையீட்டு சமன்பாடு அமைப்பில் பார்க்கின்றீர்கள் இனி இதனை ஒரு இன்டகிரல் அமைப்பில் உருவாக்க விரும்புகிறீர்கள் எனவே இதனை எவ்வாறு செய்வது பின்வரும் வகுப்புகளில் எவ்வாறு வகையீட்டு சமன்பாடு அமைப்பை இன்டகிரல் அமைப்பில் மாற்ற உதவும் ஒரு முறை பற்றி பார்க்கலாம் எனவே அந்த முறை பற்றி மேலும் ஆராயாமல் ஒரு எளிய எடுத்துக்காட்டு மூலம் எவ்வாறு அதை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் இப்பொழுது நம்முடைய கவனம் இதனை எவ்வாறு இணையான இன்டகிரல் அமைப்பில் மாற்றுவது என்பதே ஆகும் அதற்காக பொதுப்படையான சூழ்நிலைக்கான முறை பற்றி நாம் பார்க்கப்போவது இல்லை அதைப் பின்னர் வகுப்புகளில் பார்க்கலாம் இப்பொழுது எடுத்துக்காட்டாக 1 D ஸ்டெடி ப்லொ ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் பாய்மபொருள் ஓட்டம் x அச்சு திசையில் நிகழ்வதாக கொள்வோம் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு ஒரு நாசில் வழியாக பாய்மபொருள் ஓட்டம் நிகழ்வதாக எடுத்துக்கொள்வோம் இந்த நாசில் என்ற உபகரணத்தினுள் நுழையும் பாய்மபொருள் அதிகப்படியான வேகத்துடன் வரும் இதனுள் தொடர்ந்து பாய்ந்து ஓடும்பொழுது அதன் வேகம் மெல்ல அதிகரிப்பதற்கான காரணம் நாசிலின் கிராஸ் செக்சநல் ஏரியா குறைந்து கொண்டே வருவதனால் தான் எனவே இதன் வடிவத்தை ஒரு ப்ரஸ்ற்றம் ஆப் எ கோன் போன்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் எனினும் இதன் வடிவம் முக்கியமானது அல்ல இங்குள்ள இன்லெட் ஏரியாவினை Ai என்று குறித்துக் கொள்ளலாம் அதைப்போல அவுட்லெட் ஏரியாவினை Ae என்றும் பாய்மபொருள் ஓட்டம் x அச்சு திசையில் நிகழ்கிறது என்றும் வைத்துக் கொள்கிறோம் ஒரு ஒன் டைமண்ட்சனல் ப்லொவில் இப்பொழுது இதனை நாசிலின் முழு கன அளவிற்கு பெற இன்டகிரேட் செய்ய வேண்டும்

ஏன் இவ்வாறு ஒரு சிறிய கன அளவு துகள் கொண்டு எழுதுகிறோம் எனில் பாய்மபொருள் வேகம் இடத்தைப் பொறுத்து மாறுபடுகின்றது எனவே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அமைந்துள்ள வேதத்தை எடுத்துக்கொண்டு அதனை இன்டகிரேட் செய்வதன் மூலம் அதன் முழு கன அளவிலும் கன அளவு துகள்கள் கொண்டு நிரப்புகிறோம் இவ்வாறு இன்டகிரெட் செய்வதனால் அதன் மதிப்பு பூஜ்ஜியம் என்றாகிறது இனி இது ஒரு நேரடியான கணக்கு இங்கு நீங்கள் காணும் பங்க்ஷன் மதிப்பு பூஜ்ஜியம் எனில் அதனுடைய இன்டகிரல் மதிப்பும் பூஜ்ஜியம் என்றாகும் ஆனால் மற்றொருபுறம் இன்டகிரல் மதிப்பு பூஜ்ஜியம் என்று அமைவதனால் பங்க்ஷன் மதிப்பு பூஜ்ஜியம் என்று அமைய வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் சில பிரத்தியேக சூழ்நிலைகளில் இன்டகிரல் மதிப்பும் பூஜ்ஜியம் என்று அமைவதை அடுத்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் இவ்வாறு நிகழ்வது முக்கியமான பிரத்தியேக சமயங்களில் மட்டுமே இவ்வாறு அமைவது அனைத்து சூழ்நிலைகளுக்கும் பொருந்தாது இப்பொழுது நாம் காணும் இந்தக் கணக்கை பொருத்தவரை இது நேரடியான ஒன்றுதான் நமது நோக்கமான வால்யூம் இன்டகிரல் அமைப்பில் இருப்பதை ஏரியா இன்டகிரல் அமைப்பில் மாற்றவேண்டும் ஏனெனில் பாய்மபொருள்ஓட்டம் நிகழும் பரப்பளவை கணக்கிட நாம் விரும்புகிறோம்

எனவே இதனது டைவர்ஜென்ட்ஸ் இதனின் பார்சியல் டெரிவேட்டிவ் மதிப்பை பெற்றுத் தரும்

ஆகவே இங்குள்ள தேற்றத்தை கவனித்தீர்களானால்இதனது கணித அமைப்பு இதுவே ஆகும் இதில் நாம் புரிந்து கொள்ளவேண்டிய முக்கியமான கருத்து என்ன இங்குள்ள A மற்றும் V எதைக் குறிக்கின்றன இவற்றில் A என்பது V என்ற கன அளவை சூழ்ந்திருக்கும் பரப்பளவு ஆகும் இதன் கன அளவு இங்குள்ள குறுக்கு பக்கவாட்டு பகுதி மற்றும் கிராஸ் செக்சநல் ஏரியா இவைகள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இவற்றிற்கான இன்டகிரல் அமைப்பினை எழுதும் பொழுது நாம் Ai Ae மற்றும் குறுக்கு பக்கவாட்டு பகுதி இவைகளை கருத்தில் கொண்டு எழுத வேண்டும் குறுக்கு பக்கவாட்டு பகுதி பற்றி அதிகம் கவனம் கொடுக்க தேவையில்லை ஏனெனில் இதன் வழியாக பாய்மபொருள் ஓட்டம் நிகழ்வதில்லை எனவே இவைகளை பாய்மபொருள் ஓட்டத்தில் கணக்கில் எடுத்துக் கொள்ள தேவையில்லை ஆனால் அடிப்படையில் இங்கு சூழ்ந்துள்ள பரப்பளவே இந்த கன அளவை உண்டாக்குகிறது

இனி இதற்கான அமைப்பினை பார்க்கலாம் நீங்கள் இந்த dA என்ற சிறிய துகளின் பரப்பளவை கொண்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மூன்று விதமான பரப்பளவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக இன்லெட் அவுட்லெட் மற்றும் குறுக்கு வாக்கு பகுதி இதனை பைப் தடுப்பு என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்றாவது பகுதியை எடுத்துக் கொள்ளவேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இதன் குறுக்கில் ஓட்டம் நடைபெறவில்லை எனவே இங்கு அமைந்துள்ள இந்த சமன்பாட்டை இரண்டு இன்டகிரலாக பிரிக்கலாம் ஒன்று பரப்பளவு Ai என்பதற்கானதுமற்றொன்று பரப்பளவு Ae என்பதற்கானது இவை தவிர வேறு எந்தப் பரப்பளவையும் எடுத்துக் கொள்ள தேவையில்லை

ஒரு ஸ்டெடி ப்லொவில் இந்தப் பகுதியில் உள்நுழையும் மாஸ் ப்லொ ரேட் அளவு இந்தப் பகுதியிலும் அதே அளவாக வெளிவருகிறது இவ்வாறு இயல்பில் நடப்பதையே கணித அடிப்படையில் இந்த சமன்பாடு வெளிப்படுத்துகிறது இப்பொழுது இந்த சமன்பாட்டை சராசரி வேகத்தின் அடிப்படையில் விவரிப்பது சௌகரியமாக இருக்கும் ஏனெனில் u என்பது பல சமயங்களில் ட்ரான்ஸ்வெர்ஸ் கோஆர்டினேட் பங்க்ஷன் ஆக விவரிக்கப்படும் அதற்காக ட்ரான்ஸ்வெர்ஸ் கோஆர்டினேட் ஆக r அல்லது y போன்றவைகளை எடுத்துக் கொள்ளலாம் இது போன்ற சமயங்களில் பெரும்பாலும் u ட்ரான்ஸ்வெர்ஸ் கோஆர்டினேட் பங்சன் ஆகவே விவரிக்கப்படும் எவ்வாறெனில் பைப் சுவர்களை சுற்றி u0 என்றும் u மதிப்பு பைப்பின் நடுப்பகுதியில் அதிகப்படியான மதிப்பிலும் அமைந்திருக்கும் எனவே இவ்வாறு ட்ரான்ஸ்வெர்ஸ் கோஆர்டினேட்களை பொறுத்து u மதிப்பு மாறுபடும் எனவே u மதிப்பு பைப்பின் கிராஸ் செக்சநல் ஏரியா முழுவதும் சீரான ஒரே மதிப்புடன் இருக்கும் என்று நாம் எடுத்துக் கொள்ளவில்லை u மதிப்பு பைப்பின் கிராஸ் செக்சநல் ஏரியா பொறுத்து மாறுபடும் இப்பொழுது நாம் மதிப்பு இந்தப் பகுதியைப் பொறுத்து மாறாது என்று நாம் எடுத்துக்கொண்டால்ஒரு எடுத்துக்காட்டாக மதிப்பு ஒரு பகுதி முழுவதும் மாறாமல் சீராக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் இடையே மாறுபடும் இவ்வாறான சூழ்நிலைகளில் என்பதனை இன்டகிரலை விட்டு வெளியே எடுத்துவிடலாம் பின்னர் சராசரி வேகம் இப்பொழுது இக்வலேண்ட் வேலோஸிட்டியுடன் ஒரே அளவிலான வால்யூம் ப்லொ ரேட் அதுவும் சீராக அமையும் பொழுது இக்வலேண்ட் வேலோஸிட்டி மதிப்பினையே யூனிபார்ம் வேலோஸிட்டி மதிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அடிப்படையில் நாம் இந்த வால்யூம் ப்லொ ரேட்டினை இயல்பு நிலையில் வேரியபில் வேலோஸிட்டி என்பதோடும் ஐடியல் நிலையில் யூனிபார்ம் வேலோஸிட்டி என்பதோடும் சமன் ஆக எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் இரு முறைகளிலும் இறுதியாக கிடைக்கப்பெறும் மாஸ் மற்றும் வால்யூம் ப்லொ ரேட் மதிப்பு ஒன்றாகவே அமையும் அவ்வாறு அமையப்பெற்றால் இக்வலேண்ட் வேலோஸிட்டி மற்றும் இக்வலேண்ட் யூனிபார்ம் வேலோஸிட்டி இவற்றை ஆவரேஜ் வேலோஸிட்டி என்று வழங்கலாம்

இவை அனைத்தும் எந்தெந்த அனுமானங்களை செய்து இருக்கும் பொழுது பொருந்தும் இந்த அனுமானங்கள் பற்றி மேலும் மேலும் ஆழ்ந்து ஆராய முடியும் ஆனால் இப்பொழுது மிக முக்கியமான அனுமானங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விவாதிப்போம் முதலாவது அனுமானம் பாய்மபொருள் அடர்த்தி மதிப்பு மாறாது அடுத்ததாக வேகம் பற்றி பேசும்பொழுது ஒரு புள்ளியை பொருத்து அமையும் பாய்மபொருளின் லோக்கல் வேலோஸிட்டி எடுத்துக்கொள்ளாமல் கிராஸ் செக்சநல் ஏரியா பொறுத்து அமையும் சராசரி வேகத்தை பற்றியும் பார்க்கலாம் ஒருவேளை பாய்மபொருள் ஓட்டம் ஐடியல் இந்த நிலையில் அதனது லோக்கல் வேலோஸிட்டி மதிப்பு சராசரி வேக மதிப்பாக அமையும் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது எனில் பாய்மபொருளில் வேக வேறுபாடு ஏற்பட அதன் விஸ்கசிட்டி காரணமாக அமைகிறது எனவே அது இல்லாதபட்சத்தில்ஒரு பொருளின் மேற்பரப்பு மீது ஓடும் பொழுது ஆற்றல் இழப்பு நிகழாது இதன் காரணமாக அனைத்து இடங்களிலும் சீரான வேகத்தை பாய்மபொருள்ஓட்டம் கொண்டிருக்கும் இனி கண்டினூட்டி சமன்பாட்டில் நாம் விவாதித்து உள்ள மற்றொரு பிரச்சனை குறித்து ஆராயலாம் பொதுப்படையான வெக்டர் அமைப்பில் கார்டிசன் கோஆர்டிநெட் சிஸ்டம் என்பதிலேயே விவரித்து இருக்கிறோம் மற்ற கோஆர்டிநெட் சிஸ்டம் அமைப்பில் இதுவரை விவாதிக்கவில்லை ஒருவேளை நாம் சிலிண்டிரிக்ள் போலார் கோஆர்டிநெட் சிஸ்டம் என்பதில் வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் சமச்சீரான உருளை வடிவத்தை எடுத்து ஆராயும் பொழுது இந்த அமைப்பும் முக்கியமானதாகிறது சிலிண்டிரிக்ள் போலார் கோஆர்டிநெட் சிஸ்டம் என்பதை எடுத்து ஆராய்ந்தால் அதன் இயல்பில் உள்ளவை r என்று பொதுவாக போலார் கோஆர்டிநெட்டில் அமையக் கூடியவை மேலும் இவற்றிற்கு நீள் அச்சு திசையும் அமையப்பெற்றிருக்கும் அதனை z என்று குறிக்கலாம் எனவே இப்பொழுது நமக்கு அமைந்திருப்பவை r z என்பவைகளாகும் இவற்றிற்கான யூனிட் வெக்டர்களை மற்றும் என்று வழங்கலாம் இவை நாம் முன்பு பார்த்த கார்டிசன் கோஆர்டிநெட் சிஸ்டத்தில்அமைந்திருந்த ij k போன்றவைகளாகும்

எனவே இவற்றை நீங்கள் டிபரன்சியேட் செய்யும்பொழுது மற்றும் இவற்றின் மதிப்பை கண்டறிய முடியும்

இப்பொழுது நீங்கள் இவற்றை கண்டறிய வேண்டும் முதலாவதாக என்பதன் டெரிவேட்டிவ் கண்டறியலாம் எவ்வாறு இதை எடுத்துக் கொள்வது அதற்காக இங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட கோணம் என்பதில் உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது மதிப்பு என்பது பொறுத்து மாறுகிறது

இங்கு என்ற நிலையில் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோண அளவுகளின் கூட்டு மதிப்பு 1800 இது ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் இதன் காரணமாக இங்கு அமைந்துள்ள இரண்டு கோண மதிப்புகளும் சமமாகவே அமையும் இங்கு உள்ள இந்தத் தொடர்களின் மதிப்பு பூஜ்யம் என்று ஆகும் பொழுதுஇவைகளின் கோண அளவுகள் 900 என்றாகின்றன